கொடுக்கப்பட்ட காந்தப் புலத்திற்கான திசையன் மின்னழுத்தத்தை கணக்கிடுதல் வெக்டர் மின்னழுத்தம் மற்றும் காந்தப் புலத்தைப் பயன்படுத்தி அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றி நாம் பேசி வருகிறோம் நாம் இதுவரை செய்திருப்பது என்னவென்றால் ஒரு திசையன் மின்னழுத்ததிற்கு A curl என்பது அந்த புள்ளியில் B க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் இதுவரை என்ன செய்தோம் என்றால் Curl of A இன் வெளிப்படையான வெளிப்பாட்டைக் கணக்கிட்டது மற்றும் B இன் கூறுகளை தொடர்புடைய கூறுகளுடன் சமன் செய்துள்ளது நிச்சயமாக நமக்கு காந்தபுலம் B தெரியுமா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் நாம் ஏன் A ஐ கணக்கிடுகிறோம் ஏனெனில் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவது என்பது மின்புலத்தைப் பொறுத்தவரை நாம் பார்த்ததைப் போல புலத்தின் கணக்கீட்டை எளிதாக்க வேண்டும் இப்போது கொடுக்கப்பட்ட ஒரு யோசனை திசையன் புலத்திற்கு ஒரு உணர்வைப் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட காந்தப்புலத்திற்கான திசையன் மின்னழுத்தம் பின்னர் கொடுக்கப்பட்ட மின்னோட்ட விநியோகத்திலிருந்து நேரடியாக ஒரு திசையன் மின்னழுத்தத்தை எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதைப் பார்ப்போம் ஆனால் தற்போதைக்கு இதுவரை நான் இந்த முறையை அழைக்க வேண்டும் திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவதற்கான மற்றொரு வழி அங்கு நாம் பயன்படுத்திய ஒன்று எனவே இன்று ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்துவது குறித்து நாம் விவாதிக்க விருக்கிறோம் ஸ்டோக்ஸ் தேற்றம் ஒரு மூடிய பாதையைச் சுற்றி ஒரு திசையனின் தொகையீட்டு கோடுடன் தொடர்புடையது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இந்த தொகையீட்டு கோடு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது எனவே இது A டாட் d I என்று வைத்துக்கொள்வோம் இது curl of இந்த வெக்டார் curl of A டாட் d s இன் surface integral உடன் தொடர்புடையது அங்கு நாம் வலது கை மரபுபடி மேற்பரப்பு உறுப்பு திசையை எடுக்கிறோம் அதாவது என் விரல்கள் d l ஐ சுற்றி சென்றால் என் கட்டைவிரல் d s இன் திசையை கொடுக்கிறது இப்போது இதை காந்தப் புலத்திற்குப் பயன்படுத்துவோம் மற்றும் அப்படியானால் அந்த விஷயத்தில் நாம் பார்ப்பது எதுவெனில் A டாட் d I என்பது curl of D டாட் d s ற்கு சமம் ஆனால் curl of A என்பது காந்தப் புலமே தவிர வேறொன்றுமில்லை எனவே இதை இங்கே மூடுகிறேன்

எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நான் ஒரு மூடிய பாதையை சுற்றிச் சென்றால் தொகையீட்டு கோடு அல்லது திசையன் மின்னழுத்தம் A என்பது வளைவால் மூடப்பட்ட பகுதியில் கடந்து செல்லும் காந்தப் பாயத்திற்கு சமமானது குறிப்பாக அந்த சூழ்நிலைகளில் ஒரு வகையான சமச்சீர் இருக்கும் திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவதில் இதைப் பயன்படுத்தலாம் நாம் நிச்சயமாக மற்ற அளவுகளை கணக்கிடுவதில் பின்னர் ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் இங்கே நாம் கண்டிப்பாக கணக்கிடுவதில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் எனவே திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிட ஸ்டோக்ஸ் தேற்றத்தின் வெக்டார் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தவும் எனவே இதில் நாம் என்ன செய்யப்போகிறோம் கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உருளை ஆயத்தொலைவுகள் s ஐ மட்டும் சார்ந்திருந்தால் அதைப் பொறுத்து ஒரு பாதையை எடுக்க வேண்டும் நான் ஒரு வட்டப் பாதையை எடுப்பேன் அல்லது நிலைமையைப் பொறுத்து வேறு சில பாதைகள் A டாட் d I ஐ கணக்கிடுகின்றன மேலும் இந்த பாதையை அந்த பாதையின் வழியாக செல்லும் பாயத்திற்கு சமப்படுத்துகின்றன அது நமக்கு திசையன் மின்னழுத்தத்தை வழங்கும் நான் இதனுடன் இரண்டு எடுத்துக்காட்டுகளைத் தீர்ப்பேன் ஒன்று திசையனாக இருக்கும் இவைதான் இரண்டு உதாரணங்கள் இந்த இரண்டு உதாரணங்களில் ஒன்று ஒரு சில மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு வரிச்சுருள் மற்றும் இரண்டு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பிக்கு வெக்டார் மின்னழுத்தம் இருக்கும் எடுத்துக்காட்டு 1 நான் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஓரலகு நீளத்திற்கு n சுற்றுகள் கொண்ட ஒரு வரிச்சுருளை எடுத்துக்கொண்டேன் எனவே இந்த B க்கான காந்தப் புலம் அதன் magnitude mu 0 n I என வழங்கப்படுகிறது எனவே இந்த வரிச்சுருளுக்கான திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுகிறது இப்போது வெக்டார்களின் அடிப்படையில் இவற்றை எழுதுவோம் எனவே நான் மின்னோட்ட அச்சை z திசையாக எடுத்துக் கொள்கிறேன் எனவே இது ஆரம் R phi திசைகளின் வரிச்சுருளாக மாறுகிறது எனவே என்னிடம் Bக்கு சமமான mu 0 n I z திசையில் உள்ளது இப்போது ஒப்புமை படி என்னிடம் z திசையில் செல்லும் ஒரு மின்னோட்டம் இருந்தால் அதுதான் நான் வரைந்து கொண்டிருக்கும் ஒப்புமை ஆகும் எனக்கு B உள்ளது இது phi திசையில் சுற்றி வருகிறது எனவே z திசையில் j ஆனது B காந்தப் புலத்தை கொடுக்கிறது phi திசையில் மின்னோட்டம் காந்தப் புலத்தை அல்ல நான் முன்பு சொன்னேன் z திசையில் உள்ள j phi திசைகளில் மின்னோட்டத்தை கொடுக்கிறது z திசையில் j B ஐ phi திசையில் ஒப்புமைமூலம் கொடுக்கிறது இந்த சமன்பாட்டை நான் பார்த்தால் டெல் கிராஸ் A ஆனது Bக்கு சமம் இப்போது j ஆல் B மாற்றப்படுகிறது மற்றும் A ஆல் B மாற்றப்படுகிறது மற்றும் B மீண்டும் z திசையில் உள்ளது எனவே A ஆனது phi திசையில் இருக்கும் என்ற சமன்பாட்டின் அதே வடிவத்தை மீண்டும் எதிர்பார்க்கலாம் எனவே இப்போது நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த A உண்மையில் phi திசையில் சில A phi யாக இருக்கும் என்று இந்த ஒப்புமை மூலம் குறிக்கிறது எனவே நான் இப்போது வரிச்சுருளைச் சுற்றி ஒரு வளையத்தைத் தேர்ந்தெடுத்து இந்த வளையத்தில் A டாட் d I ஐ கணக்கிடுகிறேன் மேலும் அவை இந்த வளையத்தின் வழியாக செல்லும் பாயத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் A டாட் d l என்பது A phi மடங்கு 2 pi s ஐத் தவிர வேறொன்றுமில்லை இங்கு 2 pi s என்பது நீளம் A என்பது phi இன் திசையில் இருப்பதால் எனக்கு A phi மட்டுமே கிடைக்கிறது இது pi R ஸ்கொயர் B க்கு சமமாக இருக்கும் இது pi R ஸ்கொயர் mu 0 n I க்கு சமமாக இருக்கும் ஆகையால் இந்த முடிவை இப்போது கருப்பு நிறத்தில் எழுத அனுமதிக்கிறேன் R ஐ விட S அதிகமானது வரிச்சுருள் இன் ஆரம் A திசையன் என்பது pi உண்மையில் நான் இந்த pi யை இங்கேயே ரத்து செய்யலாம் எனவே நான் R ஸ்கொயர் mu 0 n I ஓவர் 2 s ஐ phi இன் திசையில் பெறுகிறேன் இது வரிச்சுருளுக்கு வெளியே ஒரு வெக்டார் மின்னழுத்தம் உள்ளே எப்படி நான் மீண்டும் இதை செய்ய இந்த B உள்ளே நான் phi ன் திசையில் செல்லும் இது போன்ற ஒரு வளையத்தை எடுப்பேன் மீண்டும் A phi ன் திசையில் இருக்கும் ஏனெனில் இது B க்கு வழிவகுக்கும் மின்னோட்ட விநியோக மூலத்தை போன்றது இங்கே நான் B ஐ விநியோகித்துள்ளேன் இது A க்கு வழிவகுக்கும் எனவே என்னிடம் A phi முறை 2 pi s உள்ளது இப்போது பாயம் pi s ஸ்கொயர் முறை B ஆக இருக்க போகிறது இது பை ஸ்கொயர் mu 0 n I மற்றும் மீண்டும் நான் pi யை ரத்து செய்ய போகிறேன் மற்றும் நான் A வெக்டரை s mu 0 n I வகுத்தல் 2 ஐ சமமாக phi ன் திசையில் R ஐ விட குறைவான s ஐ பெறுவேன் நீங்கள் குறைவாகவோ அல்லது சமமாகவோ வைக்கலாம்

எனவே நான் எனக்கு கிடைத்த இறுதி பதில் s R க்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் பட்சத்தில் A என்பது s mu 0 n I வகுத்தல் 2 phi க்கு சமமானதாகும் மேலும் s R க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் அது R ஸ்கொயர் mu 0 n I ஓவர் 2 s phi க்கு சமம் R க்கு சமமாக இருக்கும் s க்கு சமம் R எனில் அவை இரண்டும் சமம் அது எனக்கு சரியான A ஐயும் சரியான காந்தப் புலம் B ஐயும் கொடுக்க வேண்டும் நாம் பதிலை சரிபார்ப்போம் எனவே curl of A A phi ன் திசையில் மட்டுமே உள்ளதால் மற்றும் இறுதி பதில் z திசையில் உள்ளது என்று எனக்கு தெரியும் நான் இந்த z கூறு மட்டுமே எழுத முடியும் இதன் பகுதி s A phi கழித்தல் பகுதி A s ஓவர் பகுதி phi 1 ஓவர் s வெளியே z திசையில் z ன் கூறு கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஏற்கனவே பார்க்க முடியும் s R ஐ விட பெரியது இது B க்கு சமமாக 0 ஐ கொடுக்கிறது மற்றும் குறைவான s க்கு B என்பது mu 0 n I z ஐ கொடுக்கிறது நீங்கள் மற்ற கூறுகள் மற்றும் உருளை ஆயத்தொலைவுகளை எடுத்து நீங்கள் உண்மையில் 0 என்று சரிபார்க்க முடியும்

நான் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பி மின்னோட்டம் I ஐ சுமந்து செல்லும் நீண்ட கம்பி என்ற மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் நாம் ஏற்கனவே B ஐ கணக்கிட்டுள்ளோம் நான் இந்த திசையை B க்கு z திசையில் எடுத்தால் அதில் மின்னோட்டம் செல்கிறது B என்பது இந்த phi திசையில் mu 0 ஓவர் 2 pi s I என்பதைத் தவிர வேறில்லை மீண்டும் ஒரு காந்தப் புலத்தை உருவாக்கும் மின்னோட்டத்துடன் ஒப்புமைமூலம் உங்கள் திரையின் வலது பக்கத்தில் அதை வரைகிறேன் நான் டெல் கிராஸ் B ஐ எடுக்கும் போது அது mu 0 j க்கு சமம் மற்றும் ஒரு வட்டுக்கு மேல் ஒரு மின்னோட்டம் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் நான் என்ன வகையான புலத்தை எதிர்பார்க்கிறேன் இது ஒரு சிலிண்டரில் முடிந்தால் இந்த விஷயத்தில் நான் எதிர்பார்க்கும் உணர்வு B புலம் மேலே செல்வதைத் தவிர வேறில்லை நாம் இப்போது வரிச்சுருள் இன் வழக்கைத் தீர்த்தோம் இது துல்லியமாக இதுதான் இதேபோல் இந்த விஷயத்தில் நான் இப்போது என் A இப்படி உயரும் என்று எதிர்பார்க்க வேண்டும் எனவே நான் தேர்வு செய்யும் ஒரு பாதை இந்த மாதிரி போகிறது மற்றும் அனைத்தும் முடிவிலி வழி சென்று அங்கு மூடுகிறது நிச்சயமாக நான் முடிவிலியில் A 0 என்று கருதப்போகிறேன் நான் இந்த பாதையில் தேர்வு செய்தால் மற்றும் இப்போது ஸ்டோக்ஸ் தேற்றத்தை விண்ணப்பித்தால் அது எனக்கு A டாட் d I ஓவர் இந்த பாதையில் அது பகுதி வழியாக செல்லும் பாய்விற்கு சமம் இதன் உயரத்தை நான் I என எடுத்துக்கொள்கிறேன் இது s இலிருந்து தொடங்குகிறது எனவே அந்த பாயம் மற்றும் வலது கை விரல்கள் கடிகாரதிசையில் செல்வதால் பகுதி உறுப்பும் உள்ளே செல்கிறது எனவே B டாட் d s நேர்மறையானது எனவே பாயம் நேர்மறையானது இது I mu 0 I ஓவர் 2 pi s பிரைம் என வெளியே வருகிறது பின்னர் நான் இந்த பகுதி உறுப்பை கொண்டிருக்கப் போகிறேன் இது I d s பிரைமாக இருக்கும் இது s இலிருந்து முடிவிலிக்கு தொகையீடு செய்கிறது இது I என வெளிவருகிறது நான் ஏற்கனவே கவனித்துவிட்டேன் எனவே நான் இந்த I ஐ நீக்க வேண்டும் நான் இதையும் நீக்கவேண்டும் இது I mu 0 I ஓவர் 2 pi log of s பிரைம் s என வெளியே வருகிறது மற்றும் எல்லையற்ற மதிப்பை நிராகரிக்கும் முடிவிலி இது மைனஸ் I mu 0 I ஓவர் 2 pi log of s என வெளிவருகிறது இடது கை பக்கம் பற்றி எப்படி இடது கை பக்கம் A பங்களிப்பு மட்டுமே ஏனெனில் அது z திசையில் உள்ளது இந்த குறிப்பிட்ட செங்குத்து பாதையில் இருந்து வருகிறது எனவே இது சில நேரங்களில் A at s times I ஆக இருக்கும் விதிமுறைகளை ரத்து செய்வதன் மூலம் நீங்கள் தெளிவாகப் பார்க்கலாம் நான் இந்த I ஐ ரத்து செய்தால் இறுதி பதில் A s என்பது வெக்டர் மைனஸ் mu 0 I ஓவர் 2 pi log of s என z திசையில் வருகிறது இது நாம் முன்பு பெற்ற பதிலாகும் எனவே B க்கான curl சமன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கு இரண்டு உதாரணங்களை நான் செய்திருக்கிறேன் அத்துடன் ஸ்டோக்ஸ் தேற்றத்தையும் பயன்படுத்தி B ஐ கணக்கிடுகிறேன் இந்த முறை A எப்படி இருக்கும் என்ற ஒரு உணர்வை பெற அது B ஐ கணக்கிட பயனுள்ளதாக இல்லை ஏனெனில் இப்போது நாம் B யிலிருந்து A வை கணக்கிடுகிறோம் எனவே காந்தப் புலத்திற்கான பதிலை நான் ஏற்கனவே அறிவேன் மின்னோட்டம் அடிப்படையில் நேரடியாக A வை கணக்கிட முடிந்தால் என்ன பயன் இருக்கும் பின்னர் B ஐ கணக்கிடுவதில் A பயனுள்ளதாக இருக்கும் எனினும் இந்த விரிவுரையை முடிப்பதற்கு முன் நான் curl of Aக்கு சமமான B மற்றும் curl of B mu 0 j இடையே வரைந்து வரும் அந்த ஒப்புமையை இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த சமன்பாடு உண்மையில் வெற்றிடத்தில் B க்கு mu 0 ஓவர் 4 pi integral j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed d v பிரைம் என பதில் அளிக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அங்கு d v பிரைம் மின்னோட்டத்தின் மீதான தொகையீடு எனவே இதே முறையில் I ஐ எழுத முடியுமா r ல் A என்பது 1 ஓவர் 4 pi integral B at r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cube d V பிரைம்க்கு சமமாக உள்ளது

சமன்பாடுகள் ஒரே மாதிரியாக இருப்பதால் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால் குறியீடுகள் மட்டுமே மாறியுள்ளன பதில்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த சமன்பாட்டை நாம் ஏற்கனவே B இன் பாயத்தைப் பயன்படுத்தி A ஐ கணக்கிட்டோம் ஒரு வரிச்சுருள் தானே சென்றது போன்ற ஒரு டோராய்ட் திருகுசுருட்டை என்னிடம் இருந்தால் இது பற்றி நம்முடைய வழக்கு இருக்கும் எனவே இந்த கம்பிகள் தங்களைச் சுற்றி மின்னோட்டத்தை சுமந்து செல்கின்றன வரிச்சுருள் மிகவும் மெல்லியதாக இருந்தால் இது இந்த வரிச்சுருள் அல்லது திருகுசுருட்டை மிகவும் மெல்லியதாக இருந்தால் அது ஒரு பாயத்தை சுமந்து செல்லும் வளையம் போல் ஆகிறது பின்னர் நான் A ஐ அச்சில் கணக்கிட்டதைப் போலவே கணக்கிட முடியும் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பிக்கான காந்தப் புலம் இந்த வளையத்தின் வழியாகச் செல்லும் பாயம் phi ஐ பாயவளையமாக கருதுவதன் மூலம் A வை இந்த புள்ளியில் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நான் கணக்கிட முடியும் இதை நான் பின்னர் ஒரு பயிற்சியாக கொடுப்பேன் மற்றும் நாம் மீண்டும் வரும் விரிவுரைகளில் இந்த இரண்டு சமன்பாடுகள் இந்த வகையான ஒற்றுமையை கொண்டுள்ளன என்று பார்ப்போம் அதே பதில்கள் அல்லது பதில்களுக்கான அதே வெளிப்பாடுகள் மற்றும் வெவ்வேறு புலங்களைக் காட்சிப்படுத்துவதற்கு இது மிகவும் பயனுள்ள வழியாக இருக்கும்